டேட்டா சயின்ஸ்க்கான ஆப்டிமைசேஷன் குறித்த எங்கள் விரிவுரைகளைத் தொடரலாம் ஆப்டிமைசேஷன்லில் கிரேடியன்ட் டிசன்ட் எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கான எண்ணியல் உதாரணத்தை உங்களுக்குக் காண்பிப்பதன் மூலம் இந்த விரிவுரைகளைத் தொடங்கப் போகிறேன் பல சந்தர்ப்பங்களில் இது மெஷின் லேர்னிங் அல்காரிதமில் லேர்னிங் ரூல் என்றும் அழைக்கப்படுகிறது 4 x12 3 x1 x2 2 4 x2 2 5 5 x1 4 x2 எனப்படும் f பங்க்ஷன்ஐப் பார்ப்போம் இந்த பங்க்ஷன் ஐக் குறைப்பதில் நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் நீங்கள் கவனிக்கிறபடி இது x1 மற்றும் x2 ஆகிய இரண்டு மாறிகள் ஒரு செயல்பாடு எனவே இந்த பங்க்ஷன் ஐக் குறைக்க இரண்டு டிசிசன் வேரியபுல்கள் உள்ளன நான் முன்பு குறிப்பிட்டது போல இது ஒரு தனித்துவமான ஆப்டிமைசேஷன் என்றால் நீங்கள் y அச்சில் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் மதிப்பு மற்றும் x அச்சு டிசிசன் வேரியபுல்யாக decision variable இரு படங்களில் படத்தைக் காணலாம் இப்போது x1 மற்றும் x2 ஆகிய இரண்டு மாறிகள் கொண்ட ஒரு பங்க்ஷன் ஐக் கொண்டிருப்பதால் இதை நாங்கள் 3 டைமென்ஷன்ங்களில் காட்சிப்படுத்துகிறோம் இங்கே x1 மற்றும் x2 ஆகிய இரண்டு டைமென்ஷன்ங்கள் கீழே உள்ள ப்ளேனில் உள்ளன மேலும் உங்களுக்கு z அச்சு உள்ளது இது f ஆகும் இது அப்ஜெக்டிவ் பங்க்ஷனின் மதிப்பு எனவே ஒரு அல்காரிதம் இந்த பங்க்ஷன் ஐ ஒரு எண் பாணியில் எவ்வாறு குறைக்கும் என்பதைப் பார்க்க முயற்சிக்கிறோம் இப்போது முந்தைய விரிவுரையில் இருந்து கவனிக்கவும் இந்த செயல்பாடுகளை நீங்கள் குறைக்க முயற்சிக்கும்போது நீங்கள் கொண்டூர் பிளாட்ஸ் என்று அழைக்கிறீர்கள் முந்தைய ஸ்லைடைப் பார்த்தால் x1 மற்றும் x2 ஆகியவை ஒரு ப்ளேனில் இருப்பதையும் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் என்பது ப்ளேனில்ற்கு வெளியே திட்டமிடப்பட்ட ஒரு மதிப்பாகும் என்பதையும் நீங்கள் கவனிப்பீர்கள் எனவே நிலையான அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் மதிப்புகளைப் பற்றி நீங்கள் நினைத்தால் முந்தைய வரைபடத்தில் ஒரு நிலையான z மதிப்பு மற்றும் ஒரு நிலையான z மதிப்பு என்பது ஒரு ப்ளேனாக இருக்கும் இது டிசிசன் வேரியபுல்கள் x1 மற்றும் x2 ஆகியவற்றின் ப்ளேனில்ற்கு இணையாக இருக்கும் எனவே முந்தைய வரைபடத்தில் நாம் பார்த்த மேற்பரப்பை அது வெட்டும்போது இந்த கண்டூர் பிளாட்ஸ் என்று அழைக்கப்படுபவை உங்களிடம் உள்ளன எனவே z திசையில் குறிப்பிடப்படும் ஒரு பங்க்ஷன் ஐக் குறைக்க முயற்சிக்கும்போது டிசிசன் வேரியபுல்கள் குறித்த அனைத்து மாற்றங்களும் இங்கே காட்டப்பட்டுள்ள A 2 டைமென்ஷன் ப்ளேனில் செய்யப்படுகின்றன எடுத்துக்காட்டாக நாம் இங்கு காணும் இந்த வளைவுகள் ஒவ்வொன்றும் கண்டூர் பிளாட்ஸ்களாகும் இந்த கண்டூர் பிளாட்ஸ்களுக்கு முன்பு நான் குறிப்பிட்டது போல அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் அதே மதிப்பை எடுக்கும் பிளாட்ஸ்களாகும் எனவே முந்தைய ஸ்லைடில் இருந்து நீங்கள் ஒரு ப்ளேனின் மேற்பரப்பு வழியாகக் கடந்து சென்றால் இது போன்ற ஒரு வளைவு மேற்பரப்பில் காணப்படுவதைக் காண்பீர்கள் மேலும் நீங்கள் மேற்பரப்பை மேலும் கீழும் நகர்த்தும்போது கண்டூர்ன் அளவு அதிகரிக்கும் அல்லது அதற்கேற்ப குறைக்கவும் இப்போது பெரும்பாலான ஆப்டிமைசேஷன் சிக்கல்கள் செயல்படும் முறை பின்வருமாறு எனவே x1 மற்றும் x2 க்கான சில மதிப்புடன் தொடங்குவோம் என்று சொல்லலாம் எனவே அதற்கான மதிப்பை நாங்கள் வெறுமனே யூகிக்கிறோம் இதைத்தான் துவக்கத்தில் இணிஷியலைஸ்சேஷன் என்று அழைக்கிறோம் எனவே இந்த சிக்கலை x0 இல் துவக்கினோம் என்று வைத்துக் கொள்வோம் எனவே இந்த இணிஷியலைஸ்சேஷன் அடிப்படையில் இங்கே x1 க்கான உங்கள் மதிப்பு என்றும் இங்கே x2 க்கான மதிப்பு என்றும் கூறுவதை நீங்கள் கவனிப்பீர்கள் எனவே நாங்கள் சில x1 x2 ஐ தேர்ந்தெடுத்துள்ளோம் மேலும் இந்த சிக்கலை நாங்கள் துவக்கியுள்ளோம் இப்போது நிலையான அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் மதிப்புகள் கண்டூர் பிளாட்ஸ் என்பதை நாங்கள் அறிவோம் இந்த சமன்பாட்டை இங்கே பார்த்தால் நாம் சொல்வது என்னவென்றால் முந்தைய ஸ்லைடில் இருந்து நாம் பார்த்த f செயல்பாடு இந்த செயல்பாட்டிற்கு ஒரு நிலையான மதிப்பைக் கண்டறிந்தால் நான் th k ஐ அமைக்க வேண்டும் இந்த சமன்பாட்டை நான் பார்க்க முடியும் பின்னர் f க்கான நிலையான கண்டூர் பிளாட் x1 x2 ப்ளேனில் எப்படி இருக்கும் என்று சொல்லலாம் இந்த விஷயத்தில் இது இருபடி என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் இது உண்மையில் இந்த குறிப்பிட்ட செயல்பாட்டிற்கு ஒரு நீள்வட்டமாக இருக்கும் எனவே நாம் கண்டுபிடிக்கும் இந்த நீள்வட்டம் k இன் சில குறிப்பிட்ட மதிப்புக்கு இருக்கும் மேலும் எங்கள் துவக்க புள்ளி இங்கே உள்ளது இப்போது இதை விளக்குவதற்கான வழி என்னவென்றால் இந்த விளிம்பில் நாங்கள் தொடர்ந்து நகர்ந்தால் உங்கள் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் மூலம் நீங்கள் எந்த முன்னேற்றமும் செய்ய மாட்டீர்கள் அதாவது உங்கள் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் குறையாது ஏனெனில் இது ஒரு நிலையான கண்டூர் பிளாட் இப்போது கிரேடியண்ட் டிசன்ட் இல் நாம் x k 1 x k α k sk இருந்த இந்த சமன்பாட்டை எழுதினோம் இது தற்போதைய புள்ளி என்று நாங்கள் சொன்னோம் இது ஸ்டேப் லெங்த் மற்றும் இது நாம் செல்ல வேண்டிய திசை எனவே இந்த படத்தை பார்ப்போம் நாம் தொடங்கும் போது x0 உள்ளது இது இணிஷியலைஸ்சேஷன் புள்ளியாகும் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் எந்த திசையை நகர்த்த வேண்டும் என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு திசையை நாம் நகர்த்த விரும்பினால் பின்னர் ஒரு லேர்னிங்ரூல் அல்லது ஒரு லேர்னிங்மாறிலியைக் கண்டுபிடிப்போம் இது அடுத்த கட்டத்திற்கு நம்மை அழைத்துச் செல்லும் எனவே நாங்கள் தேர்ந்தெடுத்த இந்த வழக்கின் ஆரம்ப யூகம் சுமார் 2 2 மற்றும் நீங்கள் இந்த 2 2 ஐ மாற்றும்போது f எந்த மதிப்பும் 19 ஆகும் எனவே அடுத்த கட்டம் பின்வருமாறு எனவே x1 x0 என்று சொல்லப் போகிறோம் இப்போது நான் இந்த திசையை இவ்வாறு எடுத்துக் கொண்டால் ∇f இதுதான் நான் கடைசியாக f பிரைம் என்று இங்கு எழுதியுள்ளோம் சமன்பாடு புதிய புள்ளியாக x1 இருக்கும் x0 α times f ஆக இருக்கும் இது நீங்கள் தற்போது இருக்கும் இடத்தில் கிரேட் மதிப்பீடு செய்யப்படுகிறது எனவே அதே சமன்பாடு இங்கே இது ஆகிறது எனவே ஒரு ஆப்டிமைசேஷன் அணுகுமுறை எவ்வாறு செயல்படுகிறது என்ற கருத்தை விளக்குவதற்கு இங்கே சிலவற்றை நாங்கள் எடுக்கப் போகிறோம் அதை நாங்கள் இங்கே 0 135 எனத் தேர்ந்தெடுத்துள்ளோம் இதை நீங்கள் தானியக்கமாக்க ஒரு வழி உள்ளது இங்கே நாங்கள் இந்த எண்ணைப் பயன்படுத்துகிறோம் இப்போது நான் ∇ f ஐ எடுத்துக் கொண்டால் இந்த பங்க்ஷன் ஐ x1 உடன் வேறுபடுத்தும்போது இந்த வார்த்தையிலிருந்து 8x1 ஐப் பெறுவேன் இந்த வார்த்தையிலிருந்து எனக்கு 3 x2 கிடைக்கும் இந்த காலத்திலிருந்து எனக்கு கிடைக்கும் 5 எனவே ∂f ∂x1 இந்த வார்த்தையாக இருக்கும் ∂f ∂x2 நான் இந்த வார்த்தையிலிருந்து 3 x1 ஐப் பெறப் போகிறேன் இதன் மூலம் 5 x2 மற்றும் இது 4 நான் இங்கிருந்து பெறப் போகிறேன் எனவே இது ∂f ∂x2 எனவே அது உங்கள் f பிரைம் அல்லது ∇ f ஆகும் இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த சமன்பாட்டைப் பார்த்தால் இதை அடையாளம் கண்டால் கிரடயன்ட் திசையாக இருக்கும் இந்த திசையை x0 இல் மதிப்பீடு செய்ய வேண்டும் மேலும் எங்கள் அசல் x0 2 2 என்பதால் நான் 2 இன் மதிப்பை மாற்றப் போகிறேன் இந்த சமன்பாடுகளில் 2 எனவே எனக்கு 8 முறை 2 3 முறை 2 5 5 மற்றும் 3 முறை 2 5 முறை 2 4 உள்ளது இது லேர்னிங் பராமீட்டர் மற்றும் இது எங்கள் அசல் புள்ளி இது எளிய கணக்கீட்டிற்குப் பிறகு எனக்கு ν புள்ளி x1 ஐ வழங்குகிறது நீங்கள் x1 இல் செயல்பாட்டு மதிப்பைக் கணக்கிடும்போது அசல் செயல்பாட்டு மதிப்பு 19 ஆக இருந்ததை நீங்கள் கவனிக்கிறீர்கள் இப்போது அது இங்கே இந்த எண்ணுக்கு வந்துவிட்டது எனவே நாங்கள் செய்ய முயற்சிக்கும் புள்ளி இந்த திசையானது உண்மையில் ஒரு நல்ல திசையாகும் பின்னர் நீங்கள் திசையில் நகர்கிறீர்கள் மேலும் உங்கள் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் மதிப்பு குறைகிறது என்பதை நீங்கள் காணலாம் இது எங்கள் அசல் நோக்கம் ஏனெனில் இந்த பங்க்ஷன் ஐ நாங்கள் குறைக்க முயற்சிக்கிறோம் இதற்கு முன்பு நான் குறிப்பிட்டது போல கிரேடியன் டிசன்ட் பொதுவாக லேர்னிங்ரூல் என்று அழைக்கப்படுகிறது எனவே உங்களிடம் பராமீட்டர்கள் இருக்கும்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சிக்கலுக்கு கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறீர்கள் என்று சொல்லலாம் இது இந்த சமன்பாட்டை சரிசெய்து கொண்டே இருக்கும் இது சில நோக்கங்களுக்கு உதவும் வரை பராமீட்டர்களை சரிசெய்கிறது மேலும் இந்த சரிசெய்தல் பொதுவாக மெஷின் லேர்னிங்கில் லேர்னிங்ரூல் என்று அழைக்கப்படுகிறது எனவே இது புதிய புள்ளி 0 0399 என்ற இந்த மதிப்பை நீங்கள் கண்டுபிடித்து இந்த k ஐ இந்த எண்ணாக அமைத்தால் f 1 இது 0 0399 ஆக இருந்தால் சமன்பாடு வடிவம் எஞ்சியிருப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் இந்த மாறிலி மாறிவிட்டது எனவே இது ஒரு நீள்வட்டமாகத் தொடர்கிறது ஆனால் இது உங்கள் அசல் நீள்வட்டத்திலிருந்து சுருங்கிய ஒரு நீள்வட்டமாகும் எனவே நிலையான கண்டூர் பிளாட் இந்த நீல கர்வ் f 0 0399 மதிப்பை எடுக்கும் பிளாட் எனவே இந்த நீல கர்வ்வில் அல்லது நீல நிற பிளாட் எங்கிருந்தாலும் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் மதிப்பு ஒன்றுதான் எனவே இது நாம் காணும் லேர்னிங்ரூல் முதல் படியாகும் இப்போது அடுத்த மறு செய்கைக்கு செல்லலாம் அடுத்த மறு செய்கை மிகவும் சரியாகவே உள்ளது இங்கே நீங்கள் காணக்கூடியது இப்போது நாங்கள் x1 உடன் தொடங்குகிறோம் இது முந்தைய மறு செய்கையிலிருந்து நாங்கள் அடையாளம் கண்டது மற்றும் x2 x1 prime f prime x1 ஆகும் எனவே x1 இன் மதிப்பை நான் இங்கு மாற்றியமைக்கிறேன் the அப்படியே இருக்கிறது அதே ∂f ∂x ஐ செய்கிறேன் ஆனால் இப்போது புதிய புள்ளி x1 இல் கிரீடிஅண்ட் மதிப்பீடு செய்கிறேன் எனவே கடைசி ஸ்லைடில் இந்த மதிப்புகளுக்கு நாங்கள் 2 மற்றும் 2 ஐ வைத்திருந்ததை இங்கே கவனித்தால் ஆனால் இதில் நான் x1 மதிப்பைப் பயன்படுத்துகிறேன் 0 2275 0 3800 மற்றும் பல இந்த விஷயத்தில் லேர்னிங்விகிதம் மாறாமல் உள்ளது ஆனால் மிகவும் சிக்கலான அல்காரிதம் அல்லது அல்காரிதமின் படி நாம் செல்லும்போது இந்த லேர்னிங் பராமீட்டர் அளவை நீங்கள் உண்மையில் மேம்படுத்த முடியும் ஆயினும்கூட யோசனைகள் இந்த எண்ணை மறு செய்கைக்கு மாற்றும் இப்போது நாம் ஒரு புதிய மதிப்பு x2 ஐப் பெறுகிறோம் மேலும் இந்த செயல்பாட்டில் f க்கு மாற்றாக இருக்கும்போது f x2 இன் இந்த புதிய மதிப்பு உங்களுக்கு இன்னும் சிறிய அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் மதிப்பை அளிக்கிறது என்பதைக் கவனியுங்கள் உண்மையில் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் எதிர்மறையாகிவிட்டது எனவே இந்த புதிய புள்ளி இங்கே x2 ஆக காட்டப்பட்டுள்ளது இப்போது கடைசி ஸ்லைடில் முந்தைய மறு செய்கையை நாங்கள் எவ்வாறு விவாதித்தோம் என்பது போலவே இந்த மறு செய்கையில் நீங்கள் f பங்க்ஷன் ஐ எடுத்து பின்னர் 2 0841 ஐ அமைத்தால் அது மீண்டும் ஒரு நீள்வட்ட கண்டூர் ஆக இருக்கும் மேலும் அந்த கண்டூர் உண்மையில் இந்த பச்சை கண்டூர்ல் விவரிக்கப்பட்டுள்ளது எனவே இன்னும் ஒரு மறு செய்கை நீங்கள் முந்தைய ஸ்லைடில் இருந்து x2 இங்கே படிகளின் அதே விஷயத்தை பின்பற்றலாம் புதிய x3 மதிப்பு x2 is இப்போது மீண்டும் கிரீடியண்ட்புதிய புள்ளியில் மதிப்பிடப்படுகிறது மற்றும் α அப்படியே உள்ளது இப்போது முந்தைய ஸ்லைடுகளிலிருந்து நீங்கள் கவனிக்கிறீர்கள் முந்தைய ஸ்லைடிற்கு விரைவாகச் சென்று மதிப்பு என்ன என்பதைப் பார்ப்போம் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் மதிப்பு 2 இப்போது நீங்கள் புதிய புள்ளி x3 ஐப் பார்க்கும்போது அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் மதிப்பு இன்னும் குறைந்துவிட்டது 2 எனவே வழிமுறையின் ஒவ்வொரு அடியிலும் இந்த சிக்கல் முன்னேற்றத்தில் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் நமக்கு முன்னேறிக் கொண்டிருப்பதை நாங்கள் கவனிக்கிறோம் அதாவது அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் மதிப்பு குறைந்து கொண்டே செல்கிறது மேலும் ஒவ்வொரு கட்டத்திலும் மற்றும் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் மதிப்பு நம் நம்பிக்கையை குறைத்துக்கொண்டே செல்கிறது இது குறைந்தபட்ச மதிப்பைத் தாக்கும் இது குறைந்தபட்ச மதிப்பா அல்லது இல்லையா என்பதை நீங்கள் எவ்வாறு புரிந்துகொள்வீர்கள் இது அடுத்த ஸ்லைடில் நாம் விவாதிப்போம் ஆயினும்கூட நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் ஒவ்வொரு மறு செய்கையிலும் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் மதிப்பு குறைந்து கொண்டே செல்கிறது ஏனெனில் நாங்கள் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் ஐக் குறைக்க முயற்சிக்கிறோம் மேலும் இந்த படத்தை நாங்கள் பெரிதாக்கும்போது நீங்கள் பெறும் முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம் இது எங்கள் அசல் சிவப்பு நீள்வட்ட கண்டுர் ஆக இருந்தது இது சட்டத்திற்கு வெளியே செல்லும் எனவே இது நாங்கள் தொடங்கிய இடத்திலிருந்து ஒரு பெரிய நீள்வட்ட கண்டுர் ஆனால் இங்கு வருவதற்கான அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் ஐ மேம்படுத்தியுள்ளோம் இந்த அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் சில செயல்பாடுகளில் பிழையாக இருந்தால் உங்கள் ஆரம்ப பிழையை நீங்கள் தோராயமாக மதிப்பிடுகிறீர்கள் என்றால் டேட்டா லேர்னிங்மற்றும் ஆப்டிமைசேஷன் ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பை உருவாக்குவது மிகப் பெரியது நாங்கள் கற்றுக் கொள்ளும்போது அல்லது மெஷின் பங்க்ஷன் ஐ தோராயமாக கற்றுக்கொள்ளும்போது அது மேம்படுத்துகிறது மற்றும் இது புதிய புள்ளிகளைக் கண்டுபிடிப்பதைத் தொடர்கிறது இது நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சிக்கும் பராமீட்டர் மதிப்புகளாக இருக்கலாம் இது பிழை குறைந்து கொண்டே செல்கிறது எனவே இந்த எடுத்துக்காட்டில் அதுதான் இங்கே நடக்கிறது எனவே நீங்கள் இந்த செயல்முறைக்கு செல்லலாம் மூன்றாவது மறு செய்கை இந்த x3 ஐ நமக்குத் தருகிறது பின்னர் அடுத்த மறு செய்கை உங்களுக்கு ஒரு f x4 மதிப்பைக் கொடுக்கும் இது அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் மதிப்பு குறைந்துவிட்டதை நீங்கள் கவனிக்கலாம் இந்த ஆப்டிமைசேஷன் நடைமுறையில் நாம் செல்லும்போது இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் கவனிக்கவும் முதல் மதிப்பு f க்கு மிக அதிகமாக இருந்தது என்று நான் நினைக்கிறேன் முதல் மறு செய்கைக்குப் பிறகு அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் மதிப்பு சிறிது குறைந்தது பின்னர் படிப்படியாக அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் மதிப்பை மேம்படுத்துகிறோம் மேலும் உகந்ததாக நீங்கள் நெருங்கி வருவதால் வழிமுறையில் பின்னர் வரும் மறு செய்கைகளில் உங்கள் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் மதிப்பில் படிப்படியாக முன்னேற்றம் குறைவாக இருக்கும் நான் சொல்வது என்னவென்றால் நாங்கள் x0 இலிருந்து x1 க்குச் சென்றபோது நான் செய்த முதல் முன்னேற்றம் ஒரு பெரிய முன்னேற்றம் ஆனால் நாம் x2 இலிருந்து x3 க்கும் x3 க்கு x4 க்கும் செல்லும்போது அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் முன்னேற்றம் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் மேம்படுகையில் முன்னேற்றத்தின் அளவு குறைந்து கொண்டே செல்கிறது நீங்கள் அதை எதிர்பார்க்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் உகந்ததை நெருங்க நெருங்க உகந்த புள்ளி கிரீடிஅண்ட் 0 க்கு செல்லும் இடம் என்று உங்களுக்குத் தெரியும் எனவே உகந்ததாக நெருக்கமாக செயல்படுவது நியாயமான தொடர்ச்சியாக இருந்தால் நீங்கள் வழித்தோன்றல்களைப் பெறப் போகிறீர்கள் மிகச் சிறியவை மற்றும் இந்த ஒவ்வொரு படிகளையும் நீங்கள் கவனித்தால் இது நீங்கள் எடுக்கும் படியின் அளவைக் குறிக்கும் ஒரு விஷயம் இது ஒரு நிலையான மதிப்பாக இருந்தால் நீங்கள் எடுக்கப் போகும் படியின் அளவு கீழே வரப் போகிறது மேலும் உங்கள் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் முன்னேற்றமும் குறையப் போகிறது ஆனால் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் நான் சொல்லும் அனைத்தையும் மேம்படுத்துகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அது மேம்படுத்தும் அளவு குறைந்து கொண்டே இருக்கும் எனவே நீங்கள் இதை இன்னும் சில மறு செய்கைகளுக்குச் செய்தால் இந்த தீர்வு 0 5 0 5 என்ற உகந்த புள்ளியைப் பெறுவீர்கள் மேலும் இந்த உகந்த புள்ளியில் செயல்பாட்டு மதிப்பு இதுவாக மாறும் இப்போது நான் இங்கே உரையாற்றும் இரண்டு விஷயங்கள் எனவே நீங்கள் இது போன்ற ஒரு அல்காரிதம் ஐ எழுதும்போது அல்லது இது போன்ற ஒரு அல்காரிதம் செயல்படும்போது ஒரு கட்டத்தில் இந்த அல்காரிதம் செய்வதை மெஷின் ஐ நிறுத்த சொல்ல வேண்டும் இது ஆப்டிமைசேஷன் கன்வர்ஜென்ஸ் கிரிடிரியா அளவுகோல் என அழைக்கப்படுகிறது ஒன்றிணைந்த அளவுகோல்கள் செயல்படும் முறை பின்வருமாறு நீங்கள் ஒரு குவிப்பு அளவுகோல்களை இடுகையிட பல வழிகள் உள்ளன பின்னர் இந்த அல்காரிதம் ஒன்றிணைந்துள்ளது என்று சொல்லலாம் எனவே டிசிசன் வேரியபுல் மதிப்புகளைப் பற்றி நாங்கள் பேசினோம் எனவே நாம் xk இல் இருக்கிறோம் என்று சொல்லலாம் மேலும் ஒரு புதிய மாறி xk 1 ஐக் கண்டுபிடித்துள்ளோம் இது xk இல் உள்ள செயல்பாட்டின் மதிப்பையும் xk 1 இல் உள்ள செயல்பாட்டின் மதிப்பையும் கொண்டுள்ளது xk இல் செயல்பாட்டின் கிரீடியண்ட் மற்றும் xk 1 இல் உள்ள செயல்பாட்டின் கிரீடியண்ட் எனவே நான் இங்கே காட்ட முயற்சிப்பது என்னவென்றால் நான் xk இலிருந்து xk 1 க்கு நகரும் போது இந்த அளவுகள் அனைத்தையும் கணக்கிட முடியும் எனவே இவற்றில் ஏதேனும் ஒரு ஒருங்கிணைப்பு அளவுகோலை நீங்கள் இடுகையிடலாம் எனவே எடுத்துக்காட்டாக இதற்கும் இதற்கும் இடையிலான வித்தியாசத்தை வெவ்வேறு அர்த்தத்தில் ஒரு வெக்ட்டார் மூலம் சிறியதாகவும் மாறினால் உங்கள் வழிமுறையை நிறுத்தலாம் எனவே இதன் பின்னணியில் உள்ள லாஜிக் என்னவென்றால் உங்கள் பாராமீட்டர்களில் நீங்கள் சிறிய மாற்றங்களைச் செய்கிறீர்கள் என்றால் சரியான மதிப்பைப் பெற முயற்சிக்க நீங்கள் அதைச் செய்யலாம் ஆனால் சில சமயங்களில் அது அதிக வித்தியாசத்தை ஏற்படுத்தத் தொடங்குகிறது எனவே இந்த நெறிமுறையை அழைக்கும்போது நீங்கள் பயன்படுத்தலாம் இது இந்த இரண்டு மதிப்புகளுக்கும் இடையிலான வேறுபாடு இரண்டு வெவ்வேறு மறு செய்கைகளில் அல்காரிதம் இணைகிறது என்று சொல்வதற்கான நிபந்தனையாகும் இது சிறியதாக மாறும் போது தான் வழிமுறை குவிந்துவிட்டது என்று சொல்லலாம் உதாரணமாக இரண்டு மறு செய்கைகளில் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் மதிப்புகளுக்கு இடையிலான வேறுபாட்டை நீங்கள் வெறுமனே எடுத்துக் கொள்ளலாம் அது மிகச் சிறியதாக மாறும்போது வழிமுறை ஒன்றிணைந்தது என்று சொல்வதைப் பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் அல்லது நீங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் வழித்தோன்றலை எடுத்துக் கொள்ளலாம் பின்னர் வழித்தோன்றல் ரூல்முறை மிகச் சிறியதாக மாறும்போது வழிமுறை ஒன்றிணைகிறது என்று நீங்கள் கூறலாம் இந்த இரண்டிற்கும் இடையிலான லாஜிக் என்னவென்றால் இந்த விஷயத்தில் நாங்கள் இதைச் செய்கிறோம் என்று நாங்கள் நன்றாகச் சொல்கிறோம் ஆனால் நாங்கள் உண்மையில் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் ஐ மேம்படுத்தவில்லை எனவே ஒரு கட்டத்தில் நான் எதைப் பெற்றாலும் நான் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறேன் பின்னர் நீங்கள் செய்தால் கணிசமாக மேம்படவில்லை மற்றும் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் நான் வழிமுறையை நிறுத்தப் போகிறேன் என்று நீங்கள் வரையறுக்கிறீர்கள் எனவே நீங்கள் அதை செய்ய முடியும் அல்லது இதன் ரூல்முறைகளை நீங்கள் செய்யும்போது கிரீடியண்ட் 0 ஆக இருக்க வேண்டும் என்று உங்களுக்குத் தெரியும் அதாவது இந்த திசையனின் ரூல்முறை 0 ஆக இருக்க வேண்டும் எனவே கிரேடு f 0 க்கு மிக அருகில் இருக்கும்போது நீங்கள் முடியும் நான் எனது வழிமுறையை ஒன்றிணைத்தேன் அந்த நேரத்தில் நான் வழிமுறையை நிறுத்தப் போகிறேன் எனவே வழக்கமான ஆப்டிமைசேஷன் தொகுப்புகள் அல்லது மென்பொருளில் இந்த பல்வேறு விருப்பங்கள் உள்ளன அவை ஒன்றிணைக்கப்படுவதைக் கண்டறியவும் அந்த நேரத்தில் நிறுத்த வழிமுறை கேட்கவும் நீங்கள் பயன்படுத்தலாம் எனவே அதிகபட்ச அல்லது குறைந்தபட்சமாக நாங்கள் தொடங்கிய பகுப்பாய்வு வெளிப்பாடு எவ்வாறு கிரீடியண்ட்ரூல் ஆக மாற்றப்படுகிறது என்பதற்கான ஒரு யோசனையை இது உங்களுக்கு வழங்குகிறது இவை அனைத்தும் கிரீடியண்ட்அடிப்படையிலான ஆப்டிமைசேஷன் அல்காரிதம் என அழைக்கப்படுகின்றன இந்த கிரீடியண்ட்அடிப்படையிலான ஆப்டிமைசேஷன் வழிமுறை நடைமுறையில் எவ்வாறு இயங்குகிறது என்பதற்கான ஒரு எண் உதாரணத்தை நாங்கள் உங்களுக்குக் காண்பித்தோம் இந்த அல்காரிதமில்் மற்றும் மெஷின் லேர்னிங் ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பையும் நாங்கள் செய்துள்ளோம் பெரும்பாலான மெஷின் லேர்னிங் நுட்பங்களுக்கு முன்பு நான் குறிப்பிட்டது போல் நீங்கள் அவற்றை ஒரு ஆப்டிமைசேஷன் வழிமுறையின் ஒரு வடிவமாக நினைக்கலாம் மற்றும் கிரீடியண்ட் டீசன்ட் என்பது ஒரு வழிமுறையாகும் இது டேட்டா சயின்ஸ் சிக்கல்களை தீர்ப்பதில் சிறிது பயன்படுத்தப்படுகிறது கவனிக்க வேண்டிய மற்ற விஷயங்கள் என்னவென்றால் உங்கள் மதிப்புகள் மறு செய்கையை மறு செய்கை மூலம் மாற்றுவதற்கான திசை இந்த விஷயத்தில் நாங்கள் அதை ஒரு ஸ்டேபஸ்ட் டிசன்ட் ஆக எடுத்துள்ளோம் இதைச் செய்வதற்கு வேறு பல வழிகள் உள்ளன பல அல்காரிதமில்் பயன்படுத்தும் பிற யோசனைகளைப் பயன்படுத்துவதில் திசைகளைத் தேர்வு செய்யலாம் எனவே டேட்டா சயின்ஸ் குறித்த இந்த அறிமுக பாடத்திட்டத்தில் அந்த இடத்தில் கிரீடியண்ட்எதிர்மறையாக இருக்கும் தேடல் திசைகளில் மிகவும் பொதுவான மற்றும் எளிமையானவற்றில் கவனம் செலுத்தினோம் மீண்டும் இந்த அல்காரிதமில் லேர்னிங்பராமீட்டர்ன் மதிப்பை அல்லது ஸ்டேப் லெங்த் மாற்றியமைக்கின்றன ஏனெனில் அவை ஆப்டிமைசேஷன் அல்காரிதமில்் மறு செய்கைக்கான மறு செய்கை இந்த விஷயத்தில் சிக்கலான கருத்துகளுக்குச் செல்வதற்கு முன் அடிப்படைக் கருத்துக்களை முதலில் விளக்குகிறோம் என்பதை உறுதி செய்வதற்காக அதை ஒரு நிலையானதாக வைத்திருக்கிறோம் ஆயினும்கூட இந்த லேர்னிங் பராமீட்டர் கொடுக்கப்பட்ட ஆப்டிமைசேஷன் வழிமுறையில் மறு செய்கையிலிருந்து மறு செய்கைக்கு உகந்ததாக மாற்றக்கூடிய ஒன்று என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள விரும்புகிறேன் எனவே இதன் மூலம் நீங்கள் யூனிவேரியண்ட் மற்றும் மல்டிவெரைட் ஆப்டிமைசேஷன் அண்கன்ஸ்ட்ரெயின் நான் லீனியர் ஆப்டிமைசேஷன் பற்றிய நியாயமான யோசனை பெற்றுள்ளீர்கள் என்று நம்புகிறேன் அடுத்த விரிவுரையில் நாம் என்ன செய்யப் போகிறோம் என்பது இந்த போர்முலா நாம் எவ்வாறு தடைகளை அறிமுகப்படுத்த முடியும் என்பதையும் உருவாக்கம் செய்வதில் ஒரு கட்டுப்பாடு என்ன விளைவைக் கொண்டிருக்கிறது என்பதையும் கட்டுப்படுத்தப்பட்ட ஆப்டிமைசேஷன் சிக்கல்களை எவ்வாறு தீர்ப்பது என்பதையும் பார்ப்பது இந்த கட்டுப்பாடுகள் இரண்டு வகைகளாக இருக்கலாம் இக்குவாலிடி கன்ஸ்ட்ரெயின் மற்றும் இன்இக்குவாலிடி கன்ஸ்ட்ரெயின் இக்குவாலிடி கன்ஸ்ட்ரெயின் மற்றும் இன்இக்குவாலிடி கன்ஸ்ட்ரெயின் மூலம் ஆப்டிமைசேஷன் அடுத்த விரிவுரையில் உங்களைப் பார்ப்பேன்